இந்த இறுதி ஸெஸ்ஸென் நில் அமர்வில்7 வது வாரத்தில் எடுக்கப்பட்ட கடைசி விரிவுரைகளின் அடிப்படையில் ப்ராப்ளம் களைத் தீர்க்கப் போகிறோம் இதை ஹோம் வீட்டு அசைன்மென்ட் ஆக நான் அழைக்கப் போவதில்லை ஏனெனில் இது சமர்ப்பிக்க ஒதுக்கப்படவில்லை எனவே இதை நான் இந்த ப்ராப்ளம் தொகுப்பு என்று அழைக்கப் போகிறேன் நாங்கள் உருவாக்கிய இந்தத் தொகுப்பில் உள்ள ப்ராப்ளம் கள் நிஜ வாழ்க்கை சூழ்நிலைகளில் எவ்வாறு பயன்படுத்தப்படலாம் உங்களுக்குத் தெரிவிக்க தேர்வு செய்யப்பட்டுள்ளது எனவே இதை தொடங்குவதற்கு இந்த ப்ராப்ளம் த்தில் வேவ் அலை களுக்கு சில வடிவங்களை நாங்கள் கொடுத்திருந்தோம் அவை பயணிக்கின்றன எனவே இந்த ப்ராப்ளம் த்தில் கொடுக்கப்பட்ட நான்கு வடிவங்களை நாம் கேட்கப் போகிறோம் மற்றும் e என்பது எக்ஸ்போநான்ஸியல் அதிவேக A என்பது ஒரு கான்ஸ்டன்ட் மாறிலி சில கான்ஸ்டன்ட் மாறிலி k x மைனஸ் v t 2 என்பது ஒரு வடிவம் Aexpkx vt2 மற்ற வடிவம் A எக்ஸ்போநான்ஸியல் அதிவேக i k z பிளஸ் v t ஆகும் A expikzvt மூன்றாவது வடிவம் A சைன் சைன் பை X டிவைடட் பை L e iωt என வழங்கப்படுகிறது Asin πxL eiωt நான்காவது வடிவம் A கொசைன்கொசைன்பைX டிவைடட் பை L பிளஸ் i சைன் சைன் பை X டிவைடட் பை L e iωt ஐஒமேகா டி என வழங்கப்படுகிறது A cos πxL isin πxL eiωt கொடுக்கப்பட்ட இந்த நான்கு வடிவங்களில் ஒன்று பயண அலைகளை குறிக்கின்றன எந்த ஒன்று பயண அலைகளை குறிக்கவில்லை எனவே விரிவுரையில் x மைனஸ் vt வடிவத்தின் எந்த ஒரு செயல்பாடும் அல்லது எக்ஸ் பிளஸ் vt வடிவத்தின் செயல்பாடும் ஒரு அலையை குறிக்கிறது இது பயணிக்கிறது எனவே x மைனஸ் v t இன் செயல்பாடான முதல் வடிவம் ஒரு பல்ஸ் துடிப்பு அல்லது ஒரு வேவ்அலையை குறிக்கிறது இது வலதுபுறம் பயணிக்கிறது உண்மையில் அதைச் சிறப்பாகச் செய்ய நான் இங்கே ஒரு மைனஸ் அடையாளத்தை வைக்க வேண்டும் Aexp kx vt2 நீங்கள் மையத்திலிருந்து செல்லும்போது அலை இல்லாமல் போகும் இதே போல் இரண்டாவது ஒரு z உள்ளது இது தூரம் பிளஸ் vt ஆகும் எனவே இதுவும் ஒரு ட்ராவெல்லிங் பயண அலை இது இடது புறம் அல்லது எதிர்மறை z திசையில் பயணிக்கிறது மூன்றாவது ஒன்றை x பிளஸ் vt மட்டும் அல்லது x மைனஸ் vt வடிவத்தில் மட்டும் இணைக்க முடியாது உண்மையில் நீங்கள் அதை விரிவாக்கினால் அது A டிவைடட் பை 2i ஆகவும் ei πxLωt மைனஸ் A டிவைடட் பை 2i ஆகவும் ei πxLωt ஆக இருக்கும் A2i ei πxLωt A2i ei πxLωt எனவே இது இரண்டு பங்க்ஷன் செயல்பாடுகள் அல்லது இரண்டு வழிகளின் கலவையாகும் ஒன்று வலது புறமாகவும் ஒன்று இடது புறமாகவும் பயணிக்கிறது எனவே இது ஒரு ட்ராவெல்லிங் பயண அலை அல்ல எனவே இதை நான் கட் செய்து வெளியே எடுக்கிறேன் இது ஒரு ட்ராவெல்லிங் பயண வேவ் அலை அல்ல இறுதியானது e i பைX டிவைடட் பை L பெருக்கல் e i ஒமேகா t ஆக இருக்கும் இது e i பைX டிவைடட் பை L பிளஸ் ஒமேகா t க்கு சமம் eiπxLeiωt ei πxLωt இது மீண்டும் ஒரு வடிவம் x ஒரு செயல்பாடு x பிளஸ் vt ஆகும் எனவே இது ஒரு ட்ராவெல்லிங் பயண அலையை குறிக்கிறது கேள்வி எண் 2 நீண்ட அழுத்தப்பட்ட ஸ்ட்ரிங் லேசான கயிறு டென்ஷன்இழுவிசை 10 நியூட்டனுடன் இருக்கிறது எனவே ஒரு நீண்ட ஸ்ட்ரிங் லேசான கயிறு ஐ நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் இது டென்ஷன் இழுவிசைT என்பது 10 நியூட்டனுக்கு சமம் இது ஒரு முனையில் நடக்கிறது எனவே நாங்கள் அதன் ஒரு முனையை வைத்திருக்கிறோம் ஆனால் இந்த முனை ஒரு டிஸ்பிளேஸ்மென்ட் இடப்பெயர்ச்சி யில் நகர்த்தப்படுகிறது எனவே இது நேரத்தின் செயல்பாடாக மேலும் கீழும் நகர்த்தப்படுகிறது இப்போது இந்த y என்பது ஸிரோ புள்ளி ஸிரோ 1 சைன் 50 t க்கு சமம் எனவே இது பிரீகொன்சி அதிர்வெண் மொமெண்ட் ஒரு வினாடிக்கு 50 ஆகும் yt0 01 sin50t நாம் தெரிந்து கொள்ள விரும்புவது என்னவென்றால் வெளிப்படையாக நான் அதை நகர்த்தும்போது அலை கீழே பயணிக்க போகிறது இந்த அலை எவ்வாறு குறிக்கப்படும் இப்போது நினைவுகூருங்கள் வேவ் அலை வலதுபுறம் பயணிப்பதால் இது x மற்றும் t இன் செயல்பாடாக இருக்கப் போகிறது இதை f என்பது x இல் 0 க்கு சமம் மற்றும் x இல் அது என்னவாக இருக்கும் டிஸ்பிளேஸ்மென்ட் இடப்பெயர்ச்சி என்பது ஒரு நேரத்தில் t மைனஸ் x டிவைடட் பை v க்கு சமம் ஆக இருக்கும் fxtfx0 t xv எனவே நான் t நேரத்தில் புள்ளி x இல் டிஸ்பிளேஸ்மென்ட் இடப்பெயர்ச்சி ஐ பார்க்கிறேன் இந்த டிஸ்பிளேஸ்மென்ட் இடப்பெயர்ச்சி என்பது x இல் 0 க்கு சமமாக இருக்கும் t நேரத்தில் நேரம் t மைனஸ் x டிவைடட் பை v க்கு சமமாக இருக்கும் இப்போது என்ன செய்வது என்று எங்களுக்குத் தெரியும் X என்பது 0 க்கு சமம் என்பதில் டிஸ்பிளேஸ்மென்ட் இடப்பெயர்ச்சி என்ன என்று எனக்குத் தெரியும் 01 சைன் 50 இங்கே t க்கு பதிலாக t மைனஸ் x v என நான் மாற்றப் போகிறேன் 01sin 50t xv மற்றும் v ஒரு ட்ராவெல்லிங் பயண ஸ்ட்ரிங் லேசான கயிறு ன் அலைகளின் வேகம் என்பது ஸ்கொயர் ரூட் ஆப் T டிவைடட் பை மாஸ் நிறை ஒரு யூனிட் நீளம் T என்பது 10 நியூட்டன்களாக வழங்கப்பட்டிருப்பதாக எங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இதன் ஒரு யூனிட் நீளத்திற்கு ஒரு மீட்டருக்கு மாஸ் நிறை 0 05 கிலோகிராம் என வழங்கப்படுவதை குறிப்பிட மறந்து விட்டேன் 05 20014 ms எனவே இது 0 05 ஆக இருக்கும் இது ஸ்கொயர் ரூட் ஆப் 1000 அல்லது 5200 அல்லது வினாடிக்கு சுமார் 14 மீட்டர் ஆக இருக்கும் ஆகையால் ட்ராவெல்லிங் பயண அலைக்கான f எக்ஸ் டி க்கான இறுதி பதில் 0 01 ஆக இருக்கும் அவை எந்த அலகுகளாக இருந்தாலும் இது 50 t மைனஸ் x 14 அல்லது 0 01 சைன் 50 t மைனஸ் 3 57 எக்ஸ் ஆக இருக்கும் இதுதான் பதில் 01sin50t x14 0 01sin 50t 3 57x கேள்வி எண் 3 மாறிவரும் எலக்ட்ரிக் பீல்டு மின்சார புலம் ஒரு மேக்னெட்டிக் பீல்டு காந்தப்புலத்தை ஐ உருவாக்கவில்லை என்றால் காந்த அலைகளுக்கு f இருக்கும் எனவே நாங்கள் கேட்பது என்னவென்றால் பயோ சாவர்ட் விதியிலிருந்து உங்களுக்குத் தெரியும் கார்ல் B என்பது மியூ J கண்டக்ஷன் கடத்துதலுக்கு க்கு சமம் இது மேக்ஸ்வெல் காட்சிக்கு வருவதற்கு முன்பே இது இருந்தது மேக்ஸ்வெல் சொன்னதுஅப்படி இல்லை இல்லை இல்லை இது பொதுவாக உண்மையாக இருக்க முடியாது பொதுவாக இதற்கு மேலும் ஒரு டேர்ம் ஐ நான் சேர்க்க வேண்டும் எனவே அந்த தொடர்ச்சியான சமன்பாடு திருப்தி அளிக்கிறது × BμJconduction00E∂t ஏனெனில் நான் கார்ல் B இன் டைவர்ஜென்ட் எடுத்தால் அது ஒரே மாதிரியாக 0 ஆகும் வலது புறமும் எனக்கு 0 தருகிறது இது டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட் இடப்பெயர்வு மின்னோட்டம் என்று அழைக்கப்படும் டேர்ம் ஆகும் மேலும் விளக்கம் என்னவென்றால் மாறிவரும் மின்சார புலம் ஒரு காந்தப்புலத்தை உருவாக்குகிறது நாம் கேட்கும் கேள்வி என்னவென்றால் மாறிவரும் மேக்னெட்டிக் பீல்டு காந்தப்புலம் காந்தப்புலத்திற்கு வழி வகுக்க வில்லை என்றால் அதாவது எலக்ட்ரிக் பீல்டு ஐ மின்சார புலம் மாற்றுவது அல்லது மாற்றுவது ஒரு காந்தப்புலத்தை உருவாக்கவில்லை என்றால் அதாவது இந்த டேர்ம் இருக்காது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் மின்காந்த அலைகள் இருக்கும் பதில் இல்லை ஏனென்றால் நீங்கள் நினைவு கூர்ந்தால் மின்காந்த அலைகள் எவ்வாறு உருவாகின்றன ஃபாரடே விதியை நாம் இணைக்கிறோம் இது கார்ல் E இது மைனஸ் பார்சியல் பகுதி B பகுதி t ஐப் பொறுத்தவரை யாகும்மேலும் பிரீ ஸ்பேஸ் ல் கார்ல் B என்பது மியூ0 எப்சிலான் 0 E பார்சியல் பகுதி t க்கு சமம் என்று கூறுகிறோம் எப்போது கார்ல் E எடுத்துக்கொள்வதன் மூலம் இந்த இரண்டையும் இணைக்கிறோம் இது கார்ல் B என்பது மைனஸ் ddt க்கு சமம் இது எனக்கு டெல் 2 E ஐ தருகிறது கிரேடியண்ட் ஆப் டைவர்ஜென்ட் E மைனஸ் z 2 E என்பது மைனஸ் கார்ல் B அதாவது ddt க்கு சமம் இது மியூ0 எப்சிலான் 0 E பார்சியல் பகுதி t dEdtக்கு சமம் இது dE dt இரண்டாவது வழித்தோன்றல் ஆகும் எனவே இது மைனஸ் மியூ0 எப்சிலான் 0 d2Edt 2 க்கு சமம் ஆகும் E 2E ∂t 00E∂t 002E2t இந்த டேர்ம் இல்லை என்றால் இரண்டாவது சமன்பாடு இல்லை என்றால் அதாவது மின்சார புலம் மாறும் மின்சார புலம் ஒரு காந்தப்புலத்தை உருவாக்கவில்லை என்றால் இந்த டேர்ம் இருக்காது எனவே நான் ஒரு அலை சமன்பாட்டைப் பெற மாட்டேன் நான் ஒரு ப்ரோபகேட்டிவ் பரவல் அலை தீர்வைப் பெற மாட்டேன் விரிவுரையிலிருந்து நினைவுகூருங்கள் ஸ்பேஸ் இல் பரப்புவதில் E மற்றும் B ஒருவருக்கொருவர் எவ்வாறு நிலைநிறுத்துகின்றன என்பதை நான் தரமான முறையில் விவரித்தேன் துல்லியமாக இந்த டேர்ம் தான் B மற்றும் மாறும் B ஐ தந்தது பின்னர் E உருவானது அவை ஒருவருக்கொருவர் தக்கவைத்துக்கொண்டது எனவே இந்த டேர்ம் இல்லாவிட்டால் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் மின்காந்த அலைகள் இருக்காது எனவே டிஸ்பிளேஸ்மென்ட் இடப்பெயர்ச்சி இல்லாமல் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் மின்காந்த அலைகள்இல்லை கேள்வி எண் 4 பூமியில் விழும் சூரிய எனர்ஜி ஆற்றல் இருப்பதால் பூமியில் விழும் சூரிய எனர்ஜி ஆற்றல் ஐ நான் எடுத்துக் கொண்டால் அதற்கு சூரிய மாறிலி எனப்படும் ஒரு மதிப்பு உள்ளது இது நார்மலாக விழும் எனர்ஜி ஆற்றல் ஆல் வரையறுக்கப்படுகிறது அதாவது அந்த நேரத்தில் பூமியின் மேற்பரப்புக்கு செங்குத்தாக ஒரு கோணத்தில் ஒரு யூனிட் நேரத்திற்கு ஒரு யூனிட் ஏரியா க்கு இது ஒரு மீட்டர்2 க்கு சுமார் 1350 வாட்ஸ் ஆகும் எனவே இந்த கேள்வி என்னவென்றால் பூமியின் ஒரு யூனிட் ஏரியா க்கு ஒரு யூனிட் நேரத்துக்கு சூரிய சக்தி வீழ்ச்சி நார்மலான நிகழ்வுகளில் ஒரு மீட்டர் 2 க்கு சுமார் 1350 வாட்ஸ் ஆகும் சூரிய கதிர்வீச்சு க்கு தொடர்புடைய எலக்ட்ரிக் பீல்டு ன் மின்சார புலத்தின் மதிப்பு என்ன 60 வாட் விளக்கை பயன்படுத்தி விரிவுரைகளில் இதேபோன்ற சிக்கலை நான் தீர்த்தேன் இப்போது நாங்கள் சூரிய கதிர்வீச்சை பயன்படுத்துகிறோம் எனவே ஒரு யூனிட் ஏரியா க்கு எனர்ஜி ஆற்றல் ஒரு யூனிட் நேரத்திற்கு அல்லது ஒரு யூனிட் ஏரியா க்கு எனர்ஜி ஆற்றல் பாயின்டிங் வெக்டர் திசையன் மற்றும் அதன் அளவு 1 அரை எப்சிலன் 0 E 0 க்கு சமம் என்பதை நான் அறிவேன் இது ஆம்ப்ளிடுட் எலக்ட்ரிக் பீல்டு ன் மின்சார புலத்தின் 2 மடங்கு c ஆகும் இது ஒரு 1350 வாட் மீட்டர்2 ஆக வழங்கப்படுகிறது எனவே E 0 என்பது ஸ்கொயர் ரூட் ஆப் 2 1350 டிவைடட் பை C எப்சிலன் 0 வோல்ட் மீட்டர் க்கு சமமாக இருக்கும் நான் இங்கே 4 பை மற்றும் 4 பை மூலம் பெருக்கினால் கணக்கீட்டை எளிதாக்க முடியும் ஏனென்றால் எனக்கு 1 டிவைடட் பை 4 பை எப்சிலன் 0 என்பது 9 மடங்கு 10 9 ஆக எனக்குத் தெரியும் எனவே இதை நான் 2 1350 4 பை என்று எழுதலாம் முறை 9 10 9 C இது இந்த C என்பது 3 10 8 ஆக இருக்கும் இது தோராயமாக 10 3 வோல்ட் மீட்டர் ஆக வெளிவருகிறது இதுதான் பதில் 0×4π Vm 2×1350×4π×9×1093×108 ≅103 Vm அடுத்த கேள்வி எண் 5 நாங்கள் மீண்டும் சூரிய கதிர்வீச்சுக்கு வருகிறோம் இது டென்சிட்டி அடர்த்தி 1350 வாட் மீட்டர் 2 கொண்டிருக்கிறது நாம் கேட்கும் கேள்வி என்னவென்றால் இந்த கதிர்வீச்சு சாதாரணமாக ஒரு கண்ணாடியில் விழுந்து பிரதிபலித்தால் கண்ணாடியின் அளவு பெரியது என்று வைத்துக் கொள்ளுங்கள் இது ஒரு பெரிய கண்ணாடி என்று உங்களுக்குத் தெரியும் எனவே 0 3 மீட்டர் இது 1 மீட்டர் இல் சுமார் 14 முறை எனவே இது நீங்கள் சுவரில் வைத்த கண்ணாடி போன்றது அது அதன் மீது விழுந்து பிரதிபலித்தால் கண்ணாடியால் உணரப்பட்ட போர்ஸ் சக்தி என்ன எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் மின்காந்த கதிர்வீச்சு மொமெண்ட்டத்தை எடுத்து சுமக்கும் செல்கிறது மற்றும் அது ஒரு சர்பேஸ் ஐ மேற்பரப்பை தாக்கும் போதெல்லாம் அந்த மொமெண்ட்டத்தை வேகத்தை மாற்றப் போகிறது அது ஒரு போர்ஸ் ஐ சக்தியை செலுத்துகிறது அல்லது ஒரு அழுத்தத்தை உருவாக்குகிறது எனவே போர்ஸ் சக்தி என்பது என்னவென்றால் நாம் தெரிந்து கொள்ள விரும்புவது அது அழுத்தம் ஏரியா க்கு சமமாக இருக்கும் அழுத்தம் என்ன அழுத்தம் என்பது மொமெண்ட்டம் வேகம் ஓட்டத்திற்கு பரிமாற்றம் என்பது ஒரு யூனிட் ஏரியா க்கு ஒரு யூனிட் நேரத்திற்குஎவ்வளவு என்பது ஆகும் momentumarea×time இப்போது மொமெண்ட்டம் வேகம் ஓட்டம் என்பது இதற்கு சமமாக இருக்கும் எனவே இதை வேறு நிறத்தில் எழுதுவோம் மொமெண்ட்டம் வேகம் ஓட்டம் என்பது c இது பாயும் ஒளியின் வேகம் மற்றும் மொமெண்ட்டம் வேகம் டென்சிட்டி அடர்த்தி ஆக இருக்கும் இது வேறு ஒன்றுமில்லை C மோட் S டிவைடட் பை c 2 நாம் c 2 ஆல் வகுக்கப்பட்ட எண்களைப் பற்றி பேசுகிறோம் இது மோட் S டிவைடட் பை c க்கு சமம் அது ஒரு மொமெண்ட்டம் வேகம் ஓட்டம் ஆகும் momentum densityc Sc2 Sc எனவே இது அழுத்தமாக இருக்கும் இப்போது கதிர்வீச்சு உறிஞ்சப்பட்டால் அல்லது அது பிரதிபலிக்க பட்டால் மொமெண்ட்டம் வேகம் மாற்றம் இரண்டு மடங்கு அதிகமாக இருக்கும் எனவே அது உறிஞ்சப்பட்டால் போர்ஸ் சக்தி ஏரியா இது c க்கு 0 3 மீட்டர் அல்லது 3 மீட்டர் 2 S ஆகும் இது புள்ளி 3 மடங்கு மற்றும் நாம் ஏற்கனவே கணக்கிட்ட S இது 1350 டிவைடட் பை 3 10 8 என்பதாகும் எனவே இது 0 1 இது 135 10 8 ஆக அல்லது 1 35 10 8 இல்லை மைனஸ் 6 நியூட்டன் ஆகும் கதிர்வீச்சு உறிஞ்சப்பட்டால் எனக்கு ஒரு கருப்பு தாள் இருந்தது என்று வைத்துக் கொள்வோம் ஆனால் அது பிரதிபலிக்கிறது 35×10 6 N எனவே பிரதிபலிப்பு என்றால் ஒரு மொமெண்ட்டம் வேகம் உள்ளே வருகிறது ஒரு மொமெண்ட்டம் வேகம் வெளியே செல்கிறது எனவே உள்ளே வெளியே மற்றும் நான் ஒன்றை மற்றொன்றிலிருந்து கழித்தால் எனக்கு இரண்டு மடங்கு மதிப்பு கிடைக்கும் எனவே அந்த விஷயத்தில் இந்த போர்ஸ் அளவு எண்ணிக்கை 2 மடங்காக இருக்கும் இது 2 70 10 6 நியூட்டனுக்கு க்கு சமம் ஆக இருக்கும் 70×10 6 N நான் ஏற்கனவே விரிவுரைகளில் குறிப்பிட்டது போல கதிர்வீச்சின் போர்ஸ் சக்தி மிகவும் சிறியது கதிர்வீச்சு அழுத்தம் மிகவும் சிறியது இது ஒரு சிறிய எண் என்று நீங்கள் உண்மையில் பார்க்கிறீர்கள் ஒரு பெரிய 0 3 மீட்டர் 2 ஏரியா பரப்பளவு கண்ணாடியில் கூட இது மிகவும் சிறியது அடுத்து இரண்டு ப்ராப்ளம் ஒரு எல்லையில் அலைகளின் பிரதிபலிப்பு இருக்கும் எனவே நானும் செய்தேன் இது ப்ராப்ளம் எண் 6 ஒரு ஸ்ட்ரிங் லேசான கயிறு மீது அலை இன் பிரதிபலிப்பு எனவே இரண்டு ஸ்ட்ரிங் லேசான கயிறுஉள்ளது என்று வைத்துக்கொள்வோம் மற்ற ஸ்ட்ரிங் லேசான கயிறு வேறு நிறத்தில் உருவாக்குகிறேன் இரண்டு ஸ்ட்ரிங்ங்கள் லேசான கயிறு உள்ளன என்று வைத்துக்கொள்வோம் அதனால் ஒரு எல்லை இருக்கிறது எல்லையில் எந்த அலை வந்தாலும் அங்கே ஒரு பல்ஸ் அதாவது ஒரு துடிப்பு வருகிறது அது ட்ரான்ஸ்மிட்டடு பரவுகிறது ஆகிறது மற்றும் அது பிரதிபலிக்கிறது விகித வேகங்கள் என்ன என்பதைப் பொறுத்து அது ஒரே பேஸ்சிலோ கட்டத்திலோ அல்லது எதிர் பேஸ்சிலோ கட்டத்திலோ பிரதிபலிக்கப்படலாம் எனவே கேள்வி என்னவென்றால் ஒரு சதுர பல்ஸ் துடிப்பு இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் நாங்கள் இலட்சிய மயமாக்கலை எடுத்து வருகிறோம் அங்கு பல்ஸ் துடிப்பு திடீரென உயர்ந்து ஒரு கான்ஸ்டன்ட் மாறிலி ஆக மாறி கீழே செல்கிறது முழு நிறை வற்ற உலகில் பல்ஸ் துடிப்பு மெதுவாக உயரும் அங்கேயே தங்கி கீழே வருவது போன்றதாக இருக்கும் ஆனால் நாங்கள் அதை ஐடியல்லைசிங் செய்கிறோம் இந்த ஐடியல்லைசிங் யில் முழு நிறைவான ஒரு ஸ்ட்ரிங் லேசான கயிறு என்பது மற்றொரு ஸ்ட்ரிங் லேசான கயிறு உடன் இணைக்கப்பட்டுள்ளது என்று வைத்துக் கொள்கிறோம் ஒரு பல்ஸ் துடிப்பு வருகிறது ஒரு சிறந்த பல்ஸ் துடிப்பு சதுர பல்ஸ் துடிப்பு இது 1 சென்டிமீட்டர் அகலமும் 5 மில்லி மீட்டர் உயரம் கொண்டது இது இந்த சதுர பல்ஸ் துடிப்பு உள்ளே வருகிறது மேலும் இது எல்லைக்கு வரும்போது அது பிரதிபலிக்கிறது மேலும் பரவுகிறது பிரதிபலிப்பு ஏன் வருகிறது என்றால் ஏனென்றால் வெலாசிட்டி திசைவேகங்கள் பொருந்தவில்லை நாம் தெரிந்து கொள்ள விரும்புவது என்னவென்றால் கடத்தப்பட்ட பல்ஸ் துடிப்பு மற்றும் பிரதிபலித்த பல்ஸ் ன் துடிப்பின் வடிவம் என்னவாக இருக்கும் மேலும் வெலாசிட்டி திசைவேகங்கள் நீல ஸ்ட்ரிங் லேசான கயிறு க்கு வழங்கப்படுகிறது இது ஒரு வினாடிக்கு 15 மீட்டர் மற்றும் சிவப்பு ஸ்ட்ரிங் லேசான கயிறு க்கு இது வினாடிக்கு 10 மீட்டர் ஆகும் எனவே முதலில் ஆம்பிளிடுயுட் அலைவீச்சு கணக்கிடுவது மிகவும் எளிதானது ட்ரான்ஸ்மிட்டடு பரவுகிறது ஆம்பிளிடுயுட் அலைவீச்சு என்பது வேறொன்றுமில்லை இது 2v2 டிவைடட் பை v1 பிளஸ் v2 y இன்சிடென்ட் என்பதாகும் இதை நாங்கள் ஏற்கனவே விரிவுரையில் கணக்கிட்டிருந்தோம் எனவே இது 20 டிவைடட் பை 25 5 மிமீ ஆகும் அது 4 மிமீ என்று வெளிவருகிறது yt 2v2v1v2yIncident2025×5 mm4 mm எனவே ட்ரான்ஸ்மிட்டடு கடத்தப்பட்ட பல்ஸ் துடிப்பு சற்று குறைவான ஆம்பிளிடுயுட் அலைவீச்சு களைக் கொண்டு இருக்கப் போகிறது மேலும் y எவ்வாறு பிரதிபலிக்கிறது y பிரதிபலித்தது என்பது வேறு ஒன்றுமில்லை v 2 மைனஸ் v 1 டிவைடட் பை v 2 பிளஸ் v 1 y இன்சிடெண்ட் என்பதாகும் இது மைனஸ் 5 டிவைடட் பை 255 மிமீ ஆக இருக்கும் இது மைனஸ் 1 மிமீ ஆகும் எனவே அது உங்களுக்கு என்ன சொல்கிறது என்றால் அலை பிரதிபலிக்கும் போது அது பேஸ் கட்ட மாற்றங்கள் வேறு வழியை சுட்டிக் காட்டப் போகிறது yreflected v2 v1v2v1 yIncident 525×5 mm 1 mm ஒட்டுமொத்த வடிவம் எப்படி இருக்கும் எனவே இங்கே பல்ஸ் துடிப்பு வருகிறது மற்றும் அது ட்ரான்ஸ்மிட்டடு கடத்தப்பட்டது சிறிது நேரம் கழித்து அது பரவுகிறது இப்போது இந்த பல்ஸ் துடிப்பு இங்கே வருவதை கற்பனை செய்து பாருங்கள் எந்த ஆம்பிளிடுயுட் அலைவீச்சு வருகிறதோ அது பிரதிபலிக்கிறது மற்றும் அது ட்ரான்ஸ்மிட்டடு கடத்தப்பட்டது இருப்பினும் சிவப்பு பக்கத்தில் எது வந்தாலும் அது கொஞ்சம் மெதுவாக செல்கிறது எனவே இந்த பின்புற முடிவு இங்கு வரும் நேரத்தில் அதாவது இது 1 சென்டிமீட்டர் பயணித்தது இந்த சக பரவும் மற்ற ஸ்ட்ரிங் லேசான கயிறுன் பல்ஸ் துடிப்பு மெதுவாக நகரும் என்பதால் இந்த சக ஸ்ட்ரிங் லேசான கயிறு 1 சென்டிமீட்டரில் 10 அல்லது 15 பகுதியை மட்டும் நகர்த்தி இருக்கும் அதாவது 0 67 சென்டிமீட்டர் எனவே சிவப்பு ஸ்ட்ரிங் லேசான கயிறு ல் பல்ஸ் துடிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கப்படும் அகலம் 0 67 சென்டிமீட்டர் மட்டுமே இருக்கும் ஏன் முன்பக்க எண்டில் முனையில் அந்த நேரத்தில் அவ்வளவு தூரம் நகர முடியவில்லை பின்பக்க எண்டில் முனை பௌண்டரி க்கு எல்லைக்கு வந்தது அது உயரம் 4 மில்லிமீட்டர் மறுபுறம்பிரதிபலித்த அலைக்கு இந்த அளவு ஒரே மாதிரியாக இருக்கும் ஏனென்றால் வெலாசிட்டி திசைவேகங்கள் ஒரே மாதிரியாக இருக்கும் எனவே நான் பச்சை நிறத்தில் உருவாக்குகிறேன் அது ஒரே அகலமாகவும் உயரம் 1 மில்லிமீட்டராகவும் இருக்கும் ஏனெனில் பிரதிபலித்த ஆம்பிளிடுயுட் அலைவீச்சு குறைவாக உள்ளது எனவே சிறிது நேரம் கழித்து நான் இரண்டு பல்ஸ் துடிப்பு களைப் பார்க்கும்போது இப்போது ஒரிஜினல் அசல் பல்ஸ் துடிப்பு இல்லாமல் போய்விடும் பிரதிபலித்த மற்றும் பரவும் பல்ஸ் துடிப்பு ஐ பார்த்தால் நான் பார்க்கப் போவது பிரதிபலித்த பல்ஸ் துடிப்பு நகர்ந்தது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதன் முன்பக்க முனை இது 15 சென்டிமீட்டர் நகர்ந்துள்ளது எனவே இது 15 சென்டிமீட்டர் மற்றும் இது வெளிப்படையாக 1 சென்டிமீட்டர் மற்றும் இந்த உயரம் 1 மில்லி மீட்டர் ஆகும் ட்ரான்ஸ்மிட்டடு கடத்தப்பட்டது பல்ஸ் துடிப்பு 10 சென்டிமீட்டர் மட்டுமே நகர்த்தப்பட்டிருக்கும்முன்பக்க முனையில் 10 சென்டிமீட்டர் மட்டுமே நகர்ந்திருக்கும் மேலும் அகலம் 0 67 சென்டிமீட்டராகவும் உயரம் 4 மில்லிமீட்டராகவும் இருக்கும் எனவே அவர்களைப் பார்க்கப் இப்படித்தான் இருக்க போகிறார்கள் பிரதிபலித்த பல்ஸ் துடிப்பு ட்ரான்ஸ்மிட்டடு கடத்தப்பட்டது பல்ஸ் துடிப்பு ஐ விட மிக தொலைவில் இருக்கும் உண்மையில் இது ஒன்றரை மடங்கு தொலைவில் உள்ளது எனவே இதுதான் இந்த ப்ராப்ளம் த்தின் தீர்வு ஆகும் அடுத்து ப்ராப்ளம் எண் 7 ஒளி என்பது கண்ணாடி ஸ்லாப்பில் அடுக்கில் செங்குத்தாக விழுகிறது எனவே என்னிடம் ஒரு கண்ணாடி ஸ்லாப் உள்ளது மற்றும் ஒளி அதன் மீது செங்குத்தாக விழுகிறது நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புவது ஒளி எவ்வளவு சதவீதம் எவ்வாறு பிரதிபலிக்கிறது என்பது பற்றிதான் எனவே இதன் பொருள் சில டென்சிட்டி அடர்த்தி உள்ளே வந்தால் சில பாயிண்டிங் வெக்டர் திசையன் S இன்சிடென்ட் பாயிண்டிங் வெக்டர் திசையன் என்பது ஒரு யூனிட் பகுதிக்கு வரும் பவர் ன் சக்தியின் அளவை உங்களுக்கு வழங்குகிறது வெளியே செல்லும் பவர் சக்தி என்னவாக இருக்கும்அதாவது S பிரதிபலித்தது என்பதில் என்னவாக இருக்கும் இதுதான் நாங்கள் அதாவது நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் இப்போது எனக்குத் தெரியும் இங்கே அதே ஊடகத்தில் பின்னர் S என்பது E2 விகிதாசாரமாகும் எனவே S பிரதிபலிப்பு டிவைடட் பை S இன்சிடென்ட் என்பது E பிரதிபலிப்பு டிவைடட் பை E இன்சிடென்ட் 2 எனவே E பிரதிபலிப்பு டிவைடட் பை E இன்சிடென்ட் என்பது எனக்குத் தெரிந்தால் நான் முடித்து விடுவேன் E பிரதிபலிக்கிறது என்பதை நாம் பவுண்டரி கண்டிஷன் கள் மூலம் இதற்கு முன்னர் உள்ள விரிவுரையில் நான் அறிவேன் ஆனால் இதற்கு முன்னர் இதை V 2 மைனஸ் V1 டிவைடட் பை V 2 பிளஸ் V1 என்று எழுதினோம் இதை n 1 மைனஸ் n 2 டிவைடட் பை n 1 பிளஸ் n 2 E இன்சிடென்ட் என்றும் எழுதலாம் Ereflected v2 v1v2v1Eincidentn1 n2n1n2 Eincident உங்களுக்கு எப்போதும் சொல்லப்பட்ட ஒரு நன்கு அறியப்பட்ட உண்மையை நீங்கள் இங்கே காணலாம் அதாவது n2 என்பது n 1 ஐ விடப் பெரியதாக இருந்தால் பிரதிபலித்த ஒளி ஒரு எதிர் பேஸ் ஐ கட்டத்தைக் கொண்டிருப்பதாகவும் n 2 என்பது n 1 ஐ விடப் பெரியதாக இருந்தால்E பிரதிபலிப்பது என்பது மைனஸ் E இன்சிடென்ட் என்பதாகும் எனவே இந்த விஷயத்தில் E பிரதிபலிப்பது டிவைடட் பை E இன்சிடென்ட் என்பது n 1 மைனஸ் n 2 டிவைடட் பை n 1 பிளஸ் n 2 க்கு சமம் அதாவது நான் மாடுலஸ் எடுத்துக் கொண்டால் ஏனெனில் நான் ஸ்கொயர் எடுக்கப் போகிறேன் இறுதியாக எல்லாம் செய்யுங்கள் இது 1 மைனஸ் 1 5 டிவைடட் பை 1 பிளஸ் 1 5 க்கு சமம் ஆகும் இது 0 5 டிவைடட் பை 2 5 க்கு சமம் ஆகும் இது ஐந்தில் ஒரு பங்கு அதாவது 15 ஆகும் 5 15 ஆகையால் S பிரதிபலிப்பது டிவைடட் பை S இன்சிடென்ட் என்பது 1 டிவைடட் பை 25 க்கு சமமாக இருக்கும் இது E பிரதிபலிப்பது டிவைடட் பை E இன்சிடென்ட் 2 க்கு சமம் எனவே S பிரதிபலிப்பது என்பது 125 வது E இன்சிடென்ட் மட்டும் அல்லது 4 சதவிகித ஒளி மட்டுமே பிரதிபலிக்கிறது SreflectedSincident125 4 ஒளி மட்டுமே பிரதிபலிக்கிறது காற்று மற்றும் கண்ணாடி இன்டர்பேஸ் ஐ இடைமுகத்தை எடுப்பதற்கு பதிலாக நான் தண்ணீர் மற்றும் கண்ணாடி இன்டர்பேஸ் ஐ எடுத்துக் கொண்டால் அதாவது அதற்குப் பதிலாக நான் மேலே தண்ணீரையும் கீழே கண்ணாடியையும் வைத்திருந்தால் இந்த இன்டர்பேஸ் இல் இடைமுகத்தில் பிரதிபலிப்பு என்பது எவ்வளவு பிரதிபலிக்கும் எனவே இப்போது நான் தண்ணீர் கண்ணாடி இன்டர்பேஸ் ஐ இடைமுகத்தை எடுத்து வருகிறேன் இந்த விஷயத்தில் S பிரதிபலிப்பது டிவைடட் பை S இன்சிடென்ட் என்பது மீண்டும் n 1 மைனஸ் n 2 டிவைடட் பை n 1 பிளஸ் n 2 2 க்கு சமமாக இருக்கும் இது 1 33 க்கு சமமாக இருக்கும் தண்ணீர் இன் ரிஃ ராக்ட்டிவ் இன்டெக்ஸ் ஒளிவிலகல் குறியீடு என்பது 1 33 மைனஸ் 1 5 டிவைடட் பை 1 33 பிளஸ் 1 5 2 என்று வைத்துக்கொள்வோம் இது 0 17 டிவைடட் பை 2 83 2 க்கு சமம் ஆகும் மற்றும் இதை நீங்கள் கணக்கிடுகிறீர்கள் இது தோராயமாக 1 டிவைடட் பை 270 க்கு சமம் ஆக இருக்கும் 832 ≅1270 எனவே 2 சதவிகிதத்திற்கும் குறைவாக அதாவது ஒளியின் அளவு 2 சதவிகிதத்திற்கும் குறைவாகவே ரிஃப்ளெக்ட்டேட் பிரதிபலிப்பது ஆகிறது என்பது உங்களுக்குத் தெரியும் ரிஃராக்ட்டிவ் இன்டெக்ஸ் ஒளிவிலகல் குறியீடு என்பது பொருந்தினால் பிரதிபலித்த ஒளி குறைவாக இருக்கும் என்பதை நீங்கள் காணலாம் உண்மையில் ரிஃராக்ட்டிவ் இன்டெக்ஸ் ஒளிவிலகல் குறியீடு என்பது சமமாகி விட்டால் பிரதிபலித்த ஒளி இருக்காது இது சில நேரங்களில் இப்படி அழைக்கப்படுகிறது மேலும் நீங்கள் உங்கள் தொழிலில் மேலும் முன்னேறும்போது இந்த தொழில்நுட்பச் டேர்ம் ஐ சொல்லைக் கேட்பீர்கள் இது இம்பீடன்ஸ் மேட்சிங் மின்மறுப்பு பொருத்தம் நீங்கள் இம்பீடன்ஸ் மின் மறுப்புடன்உடன் பிரதிபலித்த ஒளி பொருத்தும் போது அது மிகவும் குறைவாக இருந்தால் சில நேரங்களில் இதை நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் மின்னணு கருவிகளிலும் பார்க்கிறீர்கள் என்று உங்களுக்குத் தெரியும் அல்லது இம்பீடன்ஸ் மின் மறுப்பு பொருந்தவில்லை என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே நிறைய சத்தம் அல்லது வேறு ஏதோ இருக்கிறது ஏனென்றால் நிறைய பிரதிபலிப்பு நடைபெறுகிறது எப்போது இரண்டு ஊடகங்களின் இம்பீடன்ஸ் மின் மறுப்பு அல்லது ரிஃராக்ட்டிவ் இன்டெக்ஸ் ஒளிவிலகல் குறியீடு அல்லது வெலாசிட்டி திசைவேகங்கள் உடன் பொருந்தினால் அதாவது பொருந்தும் அந்த தருணம் பிரதிபலிப்பு மிகவும் அரிதானது எனவே பயனுள்ள பரிமாற்றத்திற்குஜாயிண்ட் கூட்டு இருக்கும் இடமெல்லாம் இம்பீடன்ஸ் மேட்சிங் மின்மறுப்பு பொருத்தம் செய்யப்படுவது முக்கியம் இறுதியாக நான் இந்த ப்ராப்ளத்தை செய்யப் போகிறேன் இந்த வகையான பார்டிகில் துகள்கள் உங்களுக்குத் தெரிந்திருக்கின்றன என்று வைத்துக் கொள்ளுங்கள் வெவ்வேறு வகையான காற்று மற்றும் ஒளி அவற்றில் வந்து அது எலக்ட்ரானையும் உருவாக்கி அதே பிரிகோய்ன்ஸி அதிர்வெண் உடன் ஆக்சிலேட் ஊசலாட ஆக தொடங்குகிறது எனவே நாம் தெரிந்து கொள்ள விரும்புவது துகள்களின் அதே அளவு இந்த ஊசலாடும் எலக்ட்ரான்களின் அதே ஆம்பிளிடுயுட் அலைவீச்சு ஒரு பார்டிகில்துகள் சிவப்பு ஒளியைக் கொடுக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் இது ஏறக்குறைய 700 நூறு நானோ மீட்டர் வேவ்லென்த் அலைநீளம் மற்றும் மற்றொரு பார்டிகில்துகள் பச்சை ஒளியைக் கொடுக்கிறது இது சுமார் 500 நானோ மீட்டர் வேவ்லென்த் அலைநீளம் இல்லையெனில் இந்த பார்டிகில்ஸ் துகள்கள் ஒன்றே ஆக்சிலேட்டிங் ஊசலாடும் எலக்ட்ரான்கள் ஆம்பிளிடுயுட் அலைவீச்சு தெரியும் இங்கே எல்லாமே ஒன்றுதான் ஆனால் இந்த துகள்களிலிருந்து வெளிவரும் பவர் ன் சக்தியின் வேறுபாடு என்னவாக இருக்கும் எனவே கதிர்வீச்சில் எனது விரிவுரையில் வெளிவரும் பவர் சக்தி ஒமேகா 4 க்கு விகிதாசாரமாக இருப்பதைக் கண்டீர்கள் மீதமுள்ள விஷயங்கள் ஒரே மாதிரியாக இருந்தால் இது நிச்சயமாக ஆம்பிளிடுயுட் அலைவீச்சு மற்றும் எப்சிலன் 0 மற்றும் 12 மற்றும் அந்த எல்லாவற்றையும் உயர்த்தும் குணகங்களைப் பொறுத்தது ஆனால் நாங்கள் அதைப் பற்றி கவலைப்படவில்லை ஏனென்றால் அந்த விஷயங்கள் அனைத்தும் ஒரே மாதிரியானவை இந்த விஷயத்தில் எல்லாவற்றையும் ஒரே மாதிரியாக கொண்டிருப்பது ஒமேகா 4 க்கு உயர்த்துவதற்கு விகிதாசாரமாகும் அல்லது இது 1 டிவைடட் பை லாம்ப்டா 4 க்கு விகிதாசாரமாகும் எனவே பச்சை ஒளியின் பவர் சக்தி என்பது 1 டிவைடட் பை 500 4 நானோ மீட்டர்கள் ஆகவும் சிவப்பு ஒளிக்கு பவர் சக்தி என்பது 1 டிவைடட் பை 700 4 ஆக இருக்கும் எனவே பச்சை நிறத்தின் பவர் சக்தி டிவைடட் பை சிவப்பு நிறத்தின் பவர் சக்தி என்பது 7 டிவைடட் பை 5 4 ஆக இருக்கும் இது 1 2 4 ஆக இருக்கும் இது ஏறக்குறைய 3 8 க்கு சமமாக இருக்கும் Power Green light15004Power red light17004 Power Power 7541 8 எனவே சிவப்பு விளக்கு விட 3 8 மடங்கு பெரியதாக பச்சை விளக்கு வெளிவரப்போகிறது அதிக பவர் சக்தி அதிக பவர் சக்தி இருக்கும் இது நீல வானத்திற்கும் விளக்கத்திற்கும் பொருந்தும் நினைவில் கொள்ளுங்கள் இந்த ஒளி பார்டிகில்ஸ் துகள்கள் இல் வரும்போது அது இந்த டைபோல் ஐ இரு முனைகளை உருவாக்குகிறது மற்றும் நீல ஒளி அதிகமாக கதிர்வீச்சு செய்யப் போகிறது எனவே இந்த பவர் சக்தி அதிகமாக சிதறடிக்கப்பட்டு அது எல்லா இடங்களிலிருந்தும் வருவதை நீங்கள் காண்கிறீர்கள் சிவப்பு அவ்வளவு சிதறாது எனவே அது உங்களுக்கு நேரடியாக வருகிறது